குவாண்டம் மெக்கானிக்ஸின் ஹெய்சன்பெர்க்கின் உருவாக்கம் ஹார்மோனிக் அலையாக்கிக்கான பயன்பாடு எனவே முந்தைய 2 விரிவுரைகளில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் குவாண்டம் மெக்கானிக்ஸின் ஹெய்சன்பெர்க்கின் உருவாக்கம் மற்றும் இதுவரை நாம் கற்றுக் கொண்ட இரண்டு விஷயங்களில் முதலிடத்தில் இருப்பது xt அல்லது vt அல்லது பிற பெறப்பட்ட அளவுகள் போன்ற அளவுகள் எண்களின் தொகுப்பாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் இப்போது அணிகள் போன்ற அணிகள் திடமானவை என்று நமக்குத் தெரியும் மற்றும் எடுத்துக்காட்டாக நான் இதை விரும்புகிறேன் நான் x ஐ வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நான் x 11 x12 and x12 ஒரு நேரம் சார்பு உள்ளது i 12t x13 ei13t மற்றும் பல x21 ei21t x22 x23 ei23t இங்கே மற்றும் பல ஒரு அளவு நேரத்தை சார்ந்து இல்லாமல் இருந்தால் கவனிக்கவும் அதாவது இது நேரம் அனைத்து மூலை விட்டத்தில் அமையாத சொற்களை பொறுத்தது அல்ல ei12t ei12t அல்லது ei13t கொண்ட எதுவும் 0 மற்றும் அணி மூலைவிட்ட அணியாக இருக்கும் 12 என்பது 21க்கு சமம் என்பதையும் நான் சுட்டிக்காட்டுகிறேன் இது முன் புறத்தில் ஒரு கழித்தல் அடையாளத்துடன் ℏ என்பது h2 எனவே அந்த அளவுக்கு கோட்பாட்டின் கைனேட்டிக் பகுதியைப் பற்றி நாம் கற்றுக்கொண்ட ஒன்று பின்னர் நாம் குவாண்டம் நிபந்தனையைப் பெறுகிறோம் இது 2πα ∞nαn|Cnαn |2 nn α|Cnn α |2h என்று கூறியது பின்னர் இதை4πmα ∞nαn|Cnαn |2h என வெளிப்படுத்துகிறோம் நான் முதல் நிபந்தனையை எடுக்கும் போது இது α ∞nαn|Cnαn |2 nn α|Cnn α |2 என எழுதப்படலாம் இதுவும் சமமான நிபந்தனையாகும் எனவே இவை அனைத்தும் சமமானவை நான் மேலும் தொடர்வதற்கு முன் இங்கே ஏதாவது தெளிவுபடுத்த விரும்பினேன் மற்றும் இந்த நிபந்தனையைப் பெறும்போது வழியில் நாம் Cnn ஐ பயன்படுத்தினோம் நாம் பயன்படுத்திய Cnnஆனது Cnn அல்லது அதற்கு சமமான Cnn α Cn αnக்கு சமமாக இருந்தது சில நேரங்களில் நாம் இவை அனைத்தையும் தொடர்புக் கொள்கையில் அடிப்படையாகக் கொண்டுள்ளோம் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அங்கு நாம் CC என்று கூறியுள்ளோம் மற்றும் கேள்வி எழும் கேள்வி என்னவென்றால் C ஒருவேளை இது குவாண்டம் இயந்திரத்தனமாக Cnn பின்னர் C அது Cn τn அல்லது Cnn ஆக இருந்தால் அதுதான் கேள்வி நான் கோரியது என்னவென்றால் இந்த திரையில் நீல நிறத்தில் நான் காட்டியது தான் இதற்கான காரணம் பின்வருமாறு C அதிர்வெண் τω உடன் ஒத்திருக்கிறது என்பதை நினைவு கூர்க மற்றும் C அதிர்வெண் τω வை ஒத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளவும் மற்றும் τω குவாண்டம் இயந்திரத்தனமாக En En τℏ க்கு செல்கிறது இதைப்போல் tτω ஆனது En τ Enℏ க்கு செல்லும் மற்றும் En Enℏ க்கு இல்லை அது இதற்கு செல்ல முடியாது எனவே சரியான குணகம் τ குவாண்டம் மெக்கானிக்கலி En τ En ஆக இருக்கும் மற்றும் தொடர்புடைய குணகம் C ஆனது Cn τn மற்றும் Cnnτ இல்லை எனவே இது மிகவும் கவனமாக செய்யப்பட்டுள்ளது மற்றும் எல்லாம் சீரானது இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இயக்கவியல் நிபந்தனையின் நிலை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை எழுதவேண்டும் எனவே ஹெய்சன்பெர்க் முன்மொழிந்தது என்னவென்றால் x மூலம் திருப்திஅடைந்த இயக்கச் சமன்பாடு இயக்கத்தின் செவ்வியல் சமன்பாட்டைப் போலவே உள்ளது அதாவது x d2xdt2Fxm ஐ போன்றது அதைத் தவிர ஒவ்வொரு x மற்றும் ஒவ்வொரு Fx இந்த அணிகளை பயன்படுத்தி கணக்கிடப்பட வேண்டும் பின்னர் நீங்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் நாம் இப்போது செய்யப் போவது என்னவென்றால் ஹெய்சன்பெர்க்கின் முறையை ஒரு ஹார்மோனிக் அலையாக்கிக்கு பயன்படுத்துகிறோம் இது அவரது காகிதத்தில் சூடாக்கப்பட்டுள்ளது அவர் ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டார் இதன் மூலம் அவர் ஹார்மோனிக் அலையாக்கியைக் கருதினார் எனவே அதற்கான சமன்பாடு x02xβx20 அவர் தனது பெருக்கல் நிபந்தனைகளைப் பயன்படுத்துவதற்காக அன்ஹார்மோனிக் அலையாக்கியை எடுத்தார் நாம் சற்று வேறுபட்ட பாதையில் செல்லப் போகிறோம் ஏனென்றால் நீங்கள் அன்ஹார்மோனிக் அலையாக்கிக்கு எவ்வாறு தீர்ப்பது என்பதில் கீழே நடக்க விரும்பவில்லை எனவே தொடர்புக் கொள்கையிலிருந்து நாம் எதையாவது கடன் வாங்கப் போகிறோம் எனவே நான் கொள்கையிலிருந்து பிரச்சினையைத் தீர்க்க கடன் வாங்கப் போகிறேன் நான் இங்கே கடன் வாங்குவது என்னவென்றால் n நம்மால் பெறப்படுவது அதிகபட்சம் பிளஸ் அல்லது மைனஸ் 1 ஆக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஹைசன்பெர்க் இன் ஆராய்ச்சி கட்டுரை என்பது அன்ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் சமன்பாடாகக் கருதப்படுகிறது மேலும் n க்கு சமமான 1 ஐ மிகக் குறைந்த வரிசை தோராயத்தில் விற்காக பெறலாம் நாம் அந்த அனுமானத்தை எடுத்துக் கொள்ளப் போகிறோம் மற்றும் அந்த அனுமானத்தின் அடிப்படையில் தொடர்புக் கொள்கையிலிருந்து இந்தக் காரியத்தைக் கடன் வாங்கப் போகிறது என்று நாம் கருதப் போகிறோம் எனவே இதைத்தான் நாம் செய்யப் போகிறோம் எனவே நான் அதை படிப்படியாக எழுதுவோம் எண் ஒன்று x ன் பிரதிநிதித்துவம் என்பது Cnn 1 அல்லது Cnn1 எண்களின் தொகுப்பாக இருக்கும் ஏனென்றால் அதிகபட்ச n மாற்றம் 1 மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிர்வெண் இங்கே இருக்கட்டும் அது nn 1 மற்றும் nn1 எனவே நேர சார்பு என்பது நான் ஒரு வித்தியாசமான வண்ணத்தில் Cnn 1einn 1t மற்றும் மற்றொன்று Cnn1einn1t என்று எழுத அனுமதிக்க முடியும் அதுதான் நேர சார்பு ஆகும் எண் 2 இயக்கச் சமன்பாடு என்பது x02x0 என்று கூறும் இயக்கச் செவ்வியல் சமன்பாட்டைப் போலவே உள்ளது நாம் கூறுகளில் ஒன்றை பதிலீடு செய்வோம் எனவே நான் எடுத்துக்காட்டாக பெற போகிறேன் Cnn 1 க்காக நான் nn 12Cnn 102Cnn 1einn 1t0 ஐ பெற போகிறேன் இது உடனடியாக எனக்கு nn 1±0 ஐ கொடுக்கிறது அதே முறையில் நான் nn12Cnn102Cnn10 ஐ பெற போகிறேன் மற்றும் இது nn1 0 ஐ குறிக்கிறது ஆனால் ஒரு கழித்தல் அடையாளத்துடன் சரி இதை மனதில் வைத்து ஏனெனில் ஒரு அதிர்வெண் ஆனது எலக்ட்ரான் மேல் இருந்து கீழ் மட்டத்திற்கு ஒரு ஜம்ப் செய்யும் போது மற்றும் நாம் ஒரு நேர்மறை அதிர்வெண்ணை எடுத்து வருகிறோம் மற்றொன்று ஒரு எதிர்மறை அதிர்வெண்ணாக இருக்க போகிறது எனவே இயக்கத்தின் செவ்வியல் சமன்பாட்டிலிருந்து அது தெளிவாகிவிட்டால் நமது குவாண்டம் நிபந்தனைகளை பயன்படுத்த நாம் தயாராக இருக்கிறோம் குவாண்டம் நிபந்தனை 2πmα ∞nαn|Cnαn |2 nn α|Cnn α |2h என்று கூறுகிறது இப்போது இந்த வழக்கில் என்பது 1 ஏனெனில் n 1 ஆகும் இப்போது 1 என்பது உங்களுக்கு 2πm0|Cn1n |2 0|Cnn 1 |2 ஐ கொடுக்கிறது மற்றும் α 1 எனக்கு 2πm 0Cn 1n |20Cnn1 |2 ஐ கொடுக்கும் மற்றும் 2 இன் கூட்டுதொகை எனக்கு h ஐ கொடுக்கும் நீங்கள் 4πm|Cn1n |2 |Cnn 1 |2h ஐ பெறப் போகும் 2 சொற்களைச் சேர்க்கிறீர்கள் அதைத்தான் குவாண்டம் நிபந்தனை எனக்கு கொடுக்கிறது சரி எனவே இது குவாண்டம் நிலை மற்றும் இது எனக்கு Cnn1 ஐ தீர்மானிக்க உதவும் மற்றும் நான் இங்கே பயன்படுத்தியதை தீர்மானிக்க உதவும் நான் அந்த Cnn12|Cn1n |2 ஐ பயன்படுத்தியுள்ளேன் மற்றும் Cnn 1 பற்றி அதே விஷயம் எனவே குவாண்டம் நிலை இப்போது எனக்கு என்ன கொடுத்துள்ளது என்று 4m0|Cn1n |2 Cnn 12h அல்லது |Cn1n |2 Cnn 12h4m0 மற்றும் இது உடனடியாக தீர்வு மிகவும் நேரடியானது என்பதைக் குறிக்கிறது இது Cnn 1nh4m0constant ஹெய்சன்பெர்க் குவாண்டம் நிபந்தனைகளிலிருந்து மாறிலியானது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று கூறியதை நினைவில் கொள்ளுங்கள் இதை நான் n2m0constant மாறிலியாக எழுதமுடியும் இப்போது நாம் சில இயற்பியலை பயன்படுத்த போகிறோம் இயற்பியல் என்பது கீழ் மட்டத்திற்கு மாற்றம் இல்லை என்பது தரையில் இருந்து நடைபெறுகிறது அதாவது n 0 மற்றும் இது Cn0n 10 குறிக்கிறது இந்த நிலைமாறி 0 க்கு சமம் என்று இந்த சமன்பாட்டிலிருந்து உடனடியாக உங்களுக்குச்சொல்லும் எனவே ஹார்மோனிக் அலையாக்கி சமன்பாட்டை எடுத்து முதல் படியாக கிளாசிக்கல் சமன்பாடு அனைத்து n களுக்கும் nn 10 மற்றும் nn1 0 என்று கொடுத்தது எண் 2 நாம் குவாண்டம் நிபந்தனையைப் பயன்படுத்தினோம் அதைத்தான் நாம் செய்தோம் குவாண்டம் நிலையைப் பயன்படுத்தினோம் மற்றும் நாம் |Cnn 1 |2nh2m0 ஐ பெற்றோம் அமைப்பின் ஆற்றல் பற்றி என்ன எனவே நமக்கு இப்போது ஆற்றல் இந்த மாற்றம் அணியின் உறுப்பு ஆகியவை கிடைத்துவிட்டன ஆற்றல் பாதுகாக்கப்படுவதால் ஆற்றல் அணிகளின் மூலைவிட்ட கூறுகள் மட்டுமே 0 க்கு சமமாக இல்லை ஏனென்றால் மூலைவிட்ட கூறுகள் இருந்தால் அவை eiωt ஐ அவசியம் ஈடுபடுத்தும் அது ஒரு நேரத்தை சார்ந்திருக்கும் எனவே நான் n ஆவது நிலையின் ஆற்றலை கணக்கிட விரும்பினால் இது n ஆவது நிலைக்கு 12mvn2 12kxn2 க்கு சமமாக இருக்கும் மற்றும் இந்த 12mvnn2 12m02xnn2 அது n ஆவது நிலைக்கு ஆற்றலாக இருக்கும் அமைப்பிற்கு n ஆவது நிலைக்கான ஆற்றல் இதைத்தான் நாம் இப்போது கணக்கிட வேண்டும் மற்றும் நாம் அடுத்ததாக அதை செய்ய வேண்டும் C n எண்களால் குறிக்கப்படும் x என்றால் என்ன எனவே x2tnn என்பது ∑CnnCnn ஐ தவிர வேறொன்றுமில்லை சரி அது என்ன இது ∑|Cnn |2ஐ தவிர வேறொன்றுமில்லை இப்போது நாம் nn±1 அதை பார்த்திருக்கிறோம் எனவே இதன் காரணமாக நான் Cnn12|Cnn 1 |2 ஐ பெறப் போகிறேன் மற்றும் இவை கணக்கிடப்பட்டுள்ளன இது n12m0n2m0 ஐ தவிர வேறொன்றுமில்லை எனவே இது n12m0 என வெளியே வருகிறது v' பற்றி என்ன v2tnn என்பது ∑innCnninnCnn ஐ தவிர வேறொன்றும் இருக்கப் போவதில்லை இது vtt2 ஆகும் இது ∑nnnn|Cnn |2ஐ தவிர வேறொன்றுமில்லை nn என்பது nn என்பதாக இருப்பதால் நாம் ∑nn2|Cnn |2 க்கு சமமாக இதைப் பெறுகிறோம் எனவே nn±1 மற்றும் அனைத்து nn 1 ம் 0 ஆக எடுத்துக்கொண்டு இந்த முழு விஷயத்தையும் 02|Cnn1 |202|Cnn 1 |2 க்கு சமமாக பெறுகிறோம் இது x2 க்கு ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இந்த மதிப்பு 02n12m0க்கு சமமாக இருக்கும் எனவே உங்களுக்கு v கிடைத்துவிட்டது நமக்கு 0 ஆற்றல் கிடைத்துவிட்டது Enn என்பது 12mv212m02x2 ஆகும் இது பின்னர் நாம் கணக்கிட்ட 12mv2 ஆக வெளிவரும் நான் தற்போது கணக்கிட்டது 12m02n12 m0 ஐ தவிர வேறொன்றுமில்லை மற்றும் இரண்டாவது சொல் 12mω02n12 ℏm0 ஆகும் எனவே இது m ரத்து செய்யவெளியே வருகிறது எனவே இங்கே 0 அதே விஷயம் மற்றும் உங்களுக்கு n12 0 கிடைக்கும் அதுதான் ஆற்றல் எனவே ஹெய்சன்பெர்க்கின் குவாண்டம் மெக்கானிக்ஸின் படி n ஆவது நிலைக்கான E ஆனது n12 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் n 0 க்கு சமம் என்பது E0 02 க்கு சமமாக உள்ளது என்பதை கவனியுங்கள் அது கிளாசிக்கல் அர்த்தத்தில் 0 ஆற்றல் அல்ல அல்லது வில்சனின் சோமர்ஃபெல்ட் குவாண்டம் நிபந்தனைகளில் கூட குறைந்த ஆற்றல் தரைமட்ட ஆற்றல் 02 ஆகும் இது 0 புள்ளி ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது கரும்பொருள் பிளாக்பாடி கதிர்வீச்சு சூத்திரத்தை ஒடுக்கினால் E என்பது இன்னும் 0 அல்லது h0 இருக்கும் எனவே அது சரியாக வெளிவருகிறது மற்றும் ஆற்றல் 0 புள்ளி ஆற்றல் உள்ளது ஹெய்சன்பெர்க் இந்த அனைத்திலும் செய்ய முடிந்தது என்னவென்றால் ஆற்றலை கணக்கிட முற்றிலும் குவாண்டம் இயந்திரவியல் ஐ கருத்தில் கொண்டார் குவாண்டம் இயந்திர அங்கு அளவுகள் அணிகளின் குவாண்டம் நிபந்தனைகள் ஆக வெளிப்படுத்தப்படுகின்றன மற்றும் இயக்கம் சமன்பாடு என அங்கு அவர் முன்மொழிந்த இந்த குணகங்களை நீங்கள் தீர்மானிக்க உதவும் n லிருந்து n மைனஸ் 1 க்கு மாற்றம் செய்யப்படும் போது வெளியே வரும் ஆற்றல் விகிதம் அல்லது dEdt பற்றி என்ன மற்றும் அது உங்களுக்கு ஐன்ஸ்டீனின் ஒரு குணகத்தை கொடுக்கிறது நாம் முன்பு தொடர்பு கொள்கையை பயன்படுத்தி அதை கணக்கிடும் என்பதை நினைவில் கொள்க எனவே நாம் அதை செய்வோம் dEnn 1dtavg நான் கிளாசிக்கல் சூத்திரம் பயன்படுத்த போகிறேன் அது23e24π0a2c3avg இன் நேர சராசரியாக இருக்கும் இது நாம் பயன்படுத்திய சூத்திரம் மற்றும் நான் சராசரி எடுக்கும் போது நான் இந்த சராசரியை எடுக்கும் போது இது13e24π0nn 14Ampl2c3 என வெளியே வருகிறது இப்போது நாம் ஏற்கனவே nn 11 மற்றும் இந்த விஷயங்கள் 0 ஐ போலவே சமமாக உள்ளன என்று பார்த்திருக்கிறேன் எனவே இது 13e24π0nn 14Ann 12c3 ஆக இருக்கும் இந்த வீச்சு பற்றி என்ன மீண்டும் கிளாசிக்கல் காட்சிக்குத் திரும்பிச் செல்லுங்கள் x என்பது ∑Ceiωntஎன எழுதப்பட்டது என்று நான் கூறுவேன் இது C ஐ 2Ccos⁡τωt என உண்மையானதாக எடுத்துக்கொள்ளலாம் குவாண்டம் இயந்திர அர்த்தத்தில் நான் n முதல் n மைனஸ் 1 வரை வீச்சு 2Cnn 1 என்று தொடர்புப்பரிமாற்றத்தை உருவாக்கப் போகிறது என்று எழுதப் போகிறேன் இது Ann 124|Cnn 1 |2 என்பதைக் குறிக்கிறது இது நாம் ஏற்கனவே கணக்கிட்ட 4ℏ2m0ஆகும் எனவே இது 2m0 என வெளியே வருகிறது இதை நான் இங்கே உள்ள சூத்திரத்தில் பதிலீடு செய்து dEdtnn 1 ஆனதை 13e24π004c3 க்கு சமமாக பெறப் போகிறேன் மற்றும் Ann 12ற்கு எனக்கு 2ℏm0 கிடைக்கும் நாம் சில சொற்றொடர்களை ரத்து செய்வோம் இந்த 0 எனக்கு 03 ஐ கொடுக்கிறது எனவே நான் இந்த 2 ஐ ப் பெறுகிறேன் நான் அதை முன்னே கொண்டு வருகிறேன் எனவே நான் n இலிருந்து n 1 க்கு dE dt ட்ரான்ஸ்சிஷன் ஐ எழுத 23e24π003mc3 க்கு சமமாக எழுத முடியும் இது Ann 1 க்கான ஐன்ஸ்டீன் குணகத்திற்கு 0 மடங்கு சமம் என்பதை நான் நினைவுகூர்கிறேன் இது உடனடியாக Ann 1 ஆனது 23e24π002mc3n ஆகபோகிறது என்ற பதிலை எனக்கு அளிக்கிறது ஒரு n கூட உள்ளது ஏனெனில் Cn காரணியில் n உள்ளது மற்றும் இது துல்லியமாக நாம் முன்பு பெற்ற பதிலாக உள்ளது எனவே குவாண்டம் இயந்திரத்தனமாக நாம் முற்றிலும் குவாண்டம் இயந்திர கணக்கீடு மூலம் இதை கணக்கிட்டுள்ளோம் எனவே ஹெய்சன்பெர்க் தனது சமன்பாட்டை ஹார்மோனிக் அலையாக்கிக்கு பயன்படுத்துதல் மற்றும் எழுதுதல் பற்றிய இந்த விரிவுரையை இப்போது முடிக்கிறேன் ஸ்லைடு நேரம் 2845 ஐப் பார்க்கவும் எனவே இது அடிப்படையில் குவாண்டம் இயக்கவியலுக்கான ஹைசன்பெர்க்கின் அணுகுமுறை முடிவுக்கு வரும் எண் ஒன்று கைனேமேடிக் அளவுகளை மாட்ரிஸ்களாக வெளிப்படுத்துங்கள் நாம் சிக்கலை கவனிக்கத்தக்க வகையில் நேரம் சுயாதீன அளவுகள் ஆனது மூலைவிட்ட அணிகளால் மட்டுமே உருவாக்க விரும்புவதால் இது செய்யப்படுகிறது குறிப்பிடப்படுகின்றன பின்னர் இயக்கசமன்பாடு கிளாசிக்கல் மற்றும் குவாண்டம் நிபந்தனை மேட்ரிக்ஸ் கூறுகளின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே இது ஹெய்சன்பெர்க்கின் அணுகுமுறையின் முடிவாகும் இது மிகவும் பொதுவானதாக ஆக்கப்பட்டு ஒரு வலுவான அடித்தளத்தில் வைக்கப்பட்டது மற்றும் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் என்று அழைக்கப்படும் ஒன்றைப்பற்றி அடுத்த விரிவுரையில் நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தருகிறேன்